கோனிக் செக்சன்ஸ் IV அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் ராஜாராம் லக்கராஜு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடி கரக்பூர் நாம் மாடியுள் 02 லெக்ச்சர் 12இல் கோனிக் செக்சன்ஸ் IV பற்றி பார்க்கலாம் ஒரு கூம்பை கிடைமட்டமாக வெட்டும்போது நமக்கு ஒரு வட்டம் போன்ற வடிவம் கிடைக்கிறது ஆனால் சாய்வாக இரண்டு சாய்ந்த முனைகளையும் சேர்த்து வெட்டும்போது நமக்கு நீள்வட்டம் போன்ற வடிவம் கிடைக்கிறது என்பதை நினைவு கூறலாம் ஏதாவது ஒரு சாய்ந்த முனைக்கு இணையாக வெட்டும் பொழுது நமக்கு அதிபரவளையம் கிடைக்கிறது இன்றைய வகுப்பில் ஒரு நீள்வட்டத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு முதன்மையான நான்கு வழிமுறைகள் உள்ளன அவை ஃபோகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறை இரண்டாவதாக கான்செண்ட்ரிக் சர்க்கில் மூன்றாவதாக ஒப்லாங் முறை மற்றும் நான்காவதாக ஆர்க் ஆப் சர்க்கில் முறை ஆகும் முதல் வழிமுறையான ஃபோகஸ் மற்றும் டைரக்ட்ரிக்ஸ் முறையில் டைரக்ட்ரிக்ஸ் எசன்ட்ரிசிட்டி மற்றும் ஃபோகஸ் பற்றி வரையறை உள்ளது அதைப்பற்றி நாம் இங்கே பார்க்கலாம் உதாரணமாக ஒரு நீள்வட்டத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் குவியப்புள்ளி என்று ஒன்று உள்ளது அதை ஃபோகஸ் என்று அழைக்கிறோம் பொதுவாகவே நீள்வட்டத்தில் இரண்டு குவியப்புள்ளிகள் இருக்கும் படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு குவியப்புள்ளி இங்கே இருக்கும் மற்றொரு குவியப்புள்ளி அங்கே இருக்கும் எளிமையான விளக்கத்திற்காக இங்கே ஒரே ஒரு குவியப்புள்ளி மட்டுமே காட்டப்பட்டுள்ளது மேலும் இங்கே ஒரு கோடு உள்ளது அதை நாம் டைரக்ட்ரிக்ஸ் கோடு என்று அழைக்கிறோம் இந்த டைரக்ட்ரிக்ஸ் கோட்டை பொருத்து நீள்வட்டம் பரவளையம் அல்லது அதிபரவளையம் ஆகியவற்றை வரையலாம் பொதுவாகவே நீள்வட்டம் பரவளையம் அல்லது அதிபரவளையம் போன்ற எந்த வளைவரையாக இருந்தாலும் குவியத்திலிருந்து அந்த வளைவரையின் மேல் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ளது வளைவரையின் மேலுள்ள புள்ளியிலிருந்து டைரக்ட்ரிக்ஸ் எவ்வளவு தூரத்தில் உள்ளது குவியத்திலிருந்து அந்த வளைவரையின் மேல் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு மற்றும் அந்த வளைவரையின் மேல் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இடைப்பட்ட விகிதம் ஒரு தனித்துவமான விஷயத்தை உண்டாக்குகிறது அந்த விகிதத்தின் மதிப்பு ஒன்றை விட குறைவாக இருந்தால் நமக்கு ஒரு வகையான வளைவரை கிடைக்கும் ஒன்றுக்கு சமமாக இருந்தால் மற்றொரு விதமான வளைவரையும் ஒன்றை விட அதிகமாக இருந்தால் வேறு ஒரு விதமான வளைவரையும் கிடைக்கும் மேலும் இந்த விகிதத்தை நாம் எசன்ட்ரிசிட்டி என்று அழைக்கிறோம் எனவே எசன்ட்ரிசிட்டி என்பதை வளை வரையின் மேலுள்ள புள்ளியிலிருந்து குவியத்திற்கும் மற்றும் அந்த புள்ளியிலிருந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இடைப்பட்ட விகிதம் என்று வரையறுக்கலாம் செங்குத்தாக உள்ள டைரக்ட்ரிக்ஸ்லிருந்து அந்த குறிப்பிட்ட புள்ளிக்கு இடையே உள்ள தூரம் இங்கே விகிதத்தின் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தனித்துவமான விகிதம் எசன்ட்ரிசிட்டி என்பதை உருவாக்குகிறது ஃபோகஸ் டைரக்ட்ரிக்ஸ் முறையில் எசன்ட்ரிசிட்டி டைரக்ட்ரிக்ஸ் ஆகியவை ஒரு நீள்வட்டம் பரவளையம் அல்லது அதிபரவளையம் போன்றவற்றை வரைவதற்கு தேவையான இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஆகும் எசன்ட்ரிசிட்டி ஒன்றை விட குறைவாக இருந்தால் நமக்கு நீள்வட்டம் கிடைக்கும் ஒன்றுக்கு சமமாக இருந்தால் பரவளையம் கிடைக்கும் அதாவது வளைவரையின் மேலுள்ள புள்ளியிலிருந்து குவியத்திற்கும் மற்றும் அந்த புள்ளியிலிருந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இடைப்பட்ட தூரம் சமமாகும் ஏனென்றால் அதன் விகிதம் 1 ஒருவேளை எசன்ட்ரிசிட்டி ஒன்றை விட அதிகமாக இருந்தால் அதிபரவளையம் கிடைக்கும் முதலில் ஃபோகஸ் டைரக்ட்ரிக்ஸ் வழிமுறை பற்றி பார்க்கலாம் இதில் குவியத்திற்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இடைப்பட்ட தொலைவு கொடுக்கப்பட்டுள்ளது இதை மேற்கண்ட படத்தில் காணலாம் ஒருவேளை டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் வளைவரையின் குவியம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொலைவு கொடுக்கப்பட்டிருந்தால் அதேபோல் எந்த வகையான எசன்ட்ரிசிட்டி அதாவது ஒன்றை விட குறைவு அல்லது ஒன்றை விட அதிகமாக இருந்தால் அதற்கு தகுந்தார் போன்ற வளைவரை கிடைக்கும் உதாரணமாக இங்கே நீள்வட்டத்தின் எசன்ட்ரிசிட்டி 0 75 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எசன்ட்ரிசிட்டி 1 விட குறைவாக இருந்தால் நமக்கு நீள்வட்டம் கிடைக்கும் மற்றும் டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் வளைவரையின் குவியம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொலைவு 70 mm என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இவற்றைப் பயன்படுத்தி ஒரு நீள்வட்டத்தை உருவாக்கலாம் ஃபோகஸ் டைரக்ட்ரிக்ஸ் வழிமுறையில் முதலில் நாம் டைரக்ட்ரிக்ஸ் வரைய வேண்டும் அதன்பின் C என்ற கோட்டை வரைய வேண்டும் டைரக்ட்ரிக்ஸிலிருந்து 70 mm தொலைவில் குவிய புள்ளியை குறிக்க வேண்டும் வடிவியல் அமைப்புகளின் படி தொடுகோடு மற்றும் செங்குத்துக் கோடுகள் கிடைமட்ட கோடுகள் சந்திக்கும் புள்ளிகள் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளின் படி இடைவெளிகளை நிரப்பினால் நீள்வட்டம் கிடைக்கும் அந்த வழிமுறைகளை ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கலாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வலதுபக்கம் மொத்த படத்தையும் காட்டுகிறேன் மற்றும் இடது பக்கம் வழிமுறைகளை ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலில் AB என்ற டைரக்ட்ரிக்ஸ் வரைய வேண்டும் அதாவது ஒரு செங்குத்து கோடு வரைந்து அதற்கு A மற்றும் B என்று பெயரிட வேண்டும் மற்றும் CC' என்ற அச்சை வரைய வேண்டும் C என்ற புள்ளியில் இருந்து CC' என்ற கோட்டை வரைய வேண்டும் அதை வரைந்த பிறகு CC' என்ற கோட்டின் மீது F என்ற புள்ளியை குறிக்க வேண்டும் இதுவரை நாம் AB மற்றும் CC' ஆகியவற்றை உருவாக்கி உள்ளோம் 70 mm தொலைவில் F என்ற குவியத்தை குறிக்க வேண்டும் அது முடிந்த பிறகு CFஐ பிரிக்க வேண்டும் நமக்கு C மற்றும் F ஆகிய புள்ளிகள் ஏற்கனவே தெரியும் C மற்றும் F ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தூரத்தை 347 என்று 7 சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் 34 என்பது எசன்ட்ரிசிட்டியில் இருந்து பெறப்பட்டது குவிய புள்ளியிலிருந்து வளைவரையின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கு இடையே உள்ள தூரம் அதாவது V மற்றும் F இடையே உள்ள தூரம் 3 அலகு மற்றும் Cக்கும் Vக்கும் இடையே உள்ள தூரம் 4 அலகு ஆகும் மொத்தமாக Cக்கும் Fக்கும் இடையே உள்ள தூரம் 7 சம பிரிவுகளாகும் எனவே 34 எனக் கருதி இதை வடிவமைக்க போகிறோம் எனவே CF ஐ 7 சம பகுதிகளாக பிரிக்கவும் அதன்பிறகு C லிருந்து நான்காவது பகுதியை V என்று குறிக்கவும் எனவே V என்பது 4 அலகுகள் கொண்ட தொலைவு ஆகும் எனவே எசன்ட்ரிசிட்டி என்பது 34 ஆகும் அதன்பின் VFக்கு சமமாக V லிருந்து VB என்ற செங்குத்துக் கோடு வரைக நாம் ஏற்கனவே அந்த வளைவரையின் மீது V என்ற புள்ளியை குறித்துள்ளோம் மினி டிராஃப்ட்டர் பயன்படுத்தி V என்ற புள்ளியில் இருந்து VFக்கு சமமான நீளம் கொண்ட VB என்ற கோட்டை வரைக ஏற்கனவே நமக்கு V மற்றும் F ஆகியவை தெரியும் இதற்கு செங்குத்தாக VF நீளம் கொண்ட ஒரு கோட்டை வரைக அதன் மற்றொரு புள்ளி B ஆகும் அதன்பின் B மற்றும் C ஆகிய புள்ளிகளை இணைக்க வேண்டும் B என்ற புள்ளி குறித்த உடன் இணைக்க வேண்டும் குவியம் F லிருந்து 45° கோணத்தில் ஒரு கோடு வரைக இந்த சாய்ந்த கோடானது CBஐ சந்திக்கும் வரை F புள்ளி வழியாக வரைய வேண்டும் இங்கு நாம் ஏற்கனவே புள்ளி C மற்றும் B ஆகியவற்றைக் குறித்து உள்ளோம் அதை மேலும் நீட்டிக்க வேண்டும் அதன்பின் புள்ளி Fலிருந்து 45° கோணத்தில் ஒரு கோட்டை வரையவேண்டும் மேலும் அதை கீழ்ப்பக்கம் தொடுகோட்டை சந்திக்குமாறு நீட்டிக்க வேண்டும் இந்தக் கோணம் 45° ஆகும் படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த சந்திக்கும் புள்ளியை D என்று குறிக்கலாம் புள்ளி D லிருந்து D V' என்ற செங்குத்து கோட்டை C மீது வரைக மினி டிராஃப்ட்டரை பயன்படுத்தி செங்குத்துக் கோடு வரைந்து அது C என்ற கோட்டை சந்திக்கும் புள்ளிக்கு V' என்று பெயரிடுக எனவே ஒரு பக்கம் V என்ற புள்ளியும் மற்றொரு பக்கம் V' என்ற புள்ளியும் உள்ளது எனவே CC என்ற கோட்டின் மீது DV என்ற கோடு உள்ளது இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளி V என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இப்பொழுது VVன் மையத்தில் O என்ற புள்ளியை குறிக்கவும் நீள்வட்டத்தின் ஒரு முனை V மற்றும் மற்றொரு முனை VV ஆகும் VVன் மையப்புள்ளியை எவ்வாறு குறிப்பது என்பது நமக்கு தெரியும் ஆர்க் முறையை பயன்படுத்தி VVஐ செங்குத்தாக சமமான பிரிவுகளாக பிரித்து O என்ற புள்ளியை குறிக்கலாம் அதன்பின் VB' மீது 123 என்ற சில புள்ளிகளை குறிக்கவும் இவை வெவ்வேறு நீள அளவில் இருக்கலாம் நாம் ஏற்கனவே CV மற்றும் VF ஆகியவற்றை பிரித்துள்ளோம் ஏற்கனவே நமக்கு 123 போன்ற புள்ளிகள் தெரியும் அதைப்போலவே V B' கோட்டின் மீது படத்தில் காட்டியுள்ளவாறு 4567 போன்ற புள்ளிகளை குறிக்கவும் இவற்றைக் குறித்து முடித்தபிறகு இந்த புள்ளிகளில் இருந்து CD ஐ சந்திக்கும் செங்குத்துக் கோடுகள் வரைக அதாவது புள்ளி 123456 ஆகியவற்றின் வழியாக செங்குத்துக் கோடுகள் வரைக அவை அந்த வளைவரையை சந்திக்கும் புள்ளிக்கு 1' 2 3 மற்றும் 6' என்று பெரியரிடுக அதேபோல் O என்ற புள்ளியின் வழியாகவும் ஒரு செங்குத்து கோடு வரைக Refer Slide Time 1518 இப்பொழுது Fஐ மையமாகவும் 2 2 ஐ ஆரமாகவும் மற்றும் Fஐ மையமாகவும் 1 1 ஐ ஆரமாகவும் கொள்க 1லிருந்து 1' எவ்வளவு ஆரமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு Fஐ மையமாக வைத்து அந்த செங்குத்துக் கோட்டில் இரண்டு ஆர்க் வரைக இந்த செங்குத்து கோடு 1 1 என்று நமக்கு ஏற்கனவே தெரியும் எனவே Fஐ மையமாக கொண்டு P 1 என்ற புள்ளியை குறிக்கவும் அதாவது Fஐ மையமாக வைத்து 1 1 நீளத்திற்கு செங்குத்துக் கோட்டில் ஆர்க் வரைக இந்தப் புள்ளி P 1 ஆகும் இதைப் போலவே மற்றொரு புள்ளி P 1' கிடைக்கும் P1 மற்றும் P 1' ஆகிய புள்ளிகள் வழியே நீள்வட்டம் பாயும் நமக்கு ஏற்கனவே புள்ளிகள் F மற்றும் V ஆகியவை தெரியும் P1 மற்றும் P 1' ஆகியவற்றை இணைக்கும் பொழுது நீள்வட்டம் உருவாகத் தொடங்குகிறது இதைப் போலவே Fஐ மையமாகவும் 2 2' ஐ ஆரமாகவும் கொள்ளலாம் இப்பொழுது Fஐ மையமாகவும் 2 2' ஐ ஆரமாகவும் கொண்டு ஆர்க் வரையும் பொழுது P 2 மற்றும் P 2' போன்ற புள்ளிகள் கிடைக்கின்றன இதைப் போலவே 3 3' ஐ Fலிருந்து ஆர்க் வரையும் பொழுது அது செங்குத்து கோடுகளை வெட்டுகிறது இவற்றை வைத்து அந்த நீள்வட்டம் எவ்வாறு பாயும் என்பதை நாம் கண்டறியலாம் இந்த மொத்த வழி முறையையும் நாம் பின்பற்றிய பிறகு V P1P2P4 மற்றும் பல புள்ளிகள் வழியே பாயும் வளைவரையை கொண்டு நாம் நீள் வட்டத்தை உருவாக்கலாம் அதைச் செய்த பிறகு இந்த நீள்வட்டம் முடிவடைகிறது தொடுகோடு மற்றும் செங்குத்துக்கோடு ஆகியவற்றை வரைவது பற்றி அடுத்த வகுப்பில் நாம் காணலாம் வரைபடத்தாளில் நீள்வட்டத்தை எவ்வாறு வரைவது என்பதை படிப்படியாக காணலாம் முதலில் AB என்ற டைரக்ட்ரிக்ஸ் வரைக மேலும் குவியம் மற்றும் C புள்ளிக்கு இடையே உள்ள தூரம் 70mm ஆகும் எசன்ட்ரிசிட்டி விகிதம் 34 எனவே குவியம் மற்றும் C புள்ளிக்கு இடையே உள்ள தூரம் 70 mm மற்றும் எசன்ட்ரிசிட்டி 34 என்பதை குறித்துக் கொள்க எனவே முதலில் டைரக்ட்ரிக்ஸ் என்ற செங்குத்து கோட்டை நாம் வரைவோம் டைரக்ட்ரிக்ஸ்க்கு AB என்று பெயர் கொடுக்கலாம் அதன்பின் CC' என்ற கோட்டை நாம் வரைய வேண்டும் CC' என்பது கிடைமட்ட கோடு ஆகும் C என்பது ஒரு முனையும் C' என்பது மற்றொரு முனையும் ஆகும் இங்கே C' என்பது தெளிவாகத் தெரியாது எனவே முதலாவதாக AB என்ற டைரக்ட்ரிக்ஸ் மற்றும் CC' ஆகியவற்றைக் குறிக்க வேண்டும் அதன்பின் CC' மீது Fஐ குறிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் CC' ஐ குறிக்க வேண்டும் அதாவது CFன் நீளம் 70 mm ஆகும் எனவே நம்முடைய வரைபடதாளில் 70 mm என்பதை குறிக்க வேண்டும் இதிலிருந்து குவியப் புள்ளி எது என்பதை நாம் குறிக்கலாம் இரண்டாவது C மற்றும் Fக்கு இடைப்பட்ட தூரம் 70 mm ஆகும் இப்பொழுது CF ஐ 7 சமமான பகுதிகளாக பிரித்துக் கொள்க ஏனென்றால் 70 mm ஐ சமமாக பிரிப்பது மிக எளிது ஒருவேளை அது 69 mm அல்லது 68 mm போன்ற பின்னமாக இருந்தால் அதை சாய்வு கோடுகள் வரைந்து எவ்வாறு சமமான பகுதிகளாகப் பிரிப்பது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் எனவே இது 70 mm என்பதால் 1234567 என்று குறிப்பது மிக எளிதானது நான்காவது பகுதியில் V என்பதை குறித்து கொள்க அதனுடைய நீளம் 4 அலகுகள் அதாவது குவியத்தில் இருந்து வளைவரையின் மீதுள்ள புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம் 40 mm ஆகும் ஏனென்றால் வளைவரையானது இந்தப் புள்ளியின் வழியே பாய்கிறது எனவே படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல இந்தப் பக்கம் 3 அலகுகள் அந்தப் பக்கம் 4 அலகுகள் ஆகியவற்றை நாம் பெறுவோம் இப்பொழுது புள்ளி V என்பதை குறித்து கொள்க எனவே FV மற்றும் CVக்கு இடையே உள்ள விகிதம் 34 அலகுகள் அதாவது 0 75 ஆகும் இப்பொழுது நாம் மூன்றாவது வழிமுறையை முடித்து விட்டோம் இப்பொழுது VFக்கு சமமாக VB என்ற செங்குத்து கோட்டை வரைவோம் அதாவது VB மற்றும் VF ஆகியவை சமமாகும் முதலில் VF நீளத்தை அளந்து அதற்கு சமமாக VBஐ குறிப்போம் இப்பொழுது C மற்றும் B ஆகியவற்றை இணைக்கவும் Fலிருந்து 45° ஒரு கோட்டை வரைக CBலிருந்து வரையப்பட்ட கோடும் Fலிருந்து வரையப்பட்ட கோடும் ஏதோ ஒரு இடத்தில் சந்திக்கும் இந்த வரைபடத்தாளில் அது வெளியே செல்வதால் இதை கொஞ்சம் கீழே இறக்குவோம் எனவே படத்தில் காட்டியுள்ளவாறு அவை சந்திக்கும் எனவே வரைபடத்தாளை பொருத்தவரை நாம் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும் எனவே படத்தில் காட்டியுள்ள புள்ளியில் இணையும் அவை சந்திக்கும் புள்ளியை D என்று குறிக்க அங்கிருந்து ஒரு செங்குத்து கோட்டை வரைக இதன் மூலம் V' என்ற புள்ளியை நாம் பெறலாம் இப்போது நாம் ஐந்தாவது வழி முறையை மேற்கொள்ள வேண்டும் புள்ளி Fலிருந்து 45° கோணத்தில் நாம் ஒரு கோடு வரைந்தோம் அதேபோல் VF மற்றும் VB ஆகியவற்றைக் குறித்தோம் எனவே Cலிருந்து B வழியே செல்லும் கோட்டை நாம் நீட்டித்தோம் மற்றும் Fலிருந்து 45° கோணத்தில் வரைந்த கோடும் D என்ற புள்ளியில் சந்திக்கிறது D என்ற சந்திக்கும் புள்ளி கிடைத்தவுடன் அங்கிருந்து கீழே செங்குத்தாக ஒரு கோட்டை வரைக அது COவை சந்திக்கும் புள்ளி V' ஆகும் எனவே V என்பது நீள்வட்டத்தின் ஒரு முனையும் V' என்பது நீள்வட்டத்தின் மற்றொரு முனையும் ஆகும் நாம் நீள்வட்டம் வரையும் பொழுது அது இந்தப் புள்ளிகள் வழியே பாயும் V' மற்றும் V ஆகிய புள்ளிகள் தெரிந்துவிட்டால் அவற்றின் மூலம் O என்ற செங்குத்து புள்ளியை நாம் பெற முடியும் இதுவே அந்த நீள்வட்டத்தின் மையம் ஆகும் இங்கே இரண்டு குவியம் உள்ளது Oவை மையமாகக் கொண்டு V மற்றும் Fக்கு இடையே ஒரு குவியம் உள்ளது FO போலவே O லிருந்து அதே தூரத்தில் மற்றொரு குவியம் F' உள்ளது இதை வேறு ஒரு வழியில் Vலிருந்து F எவ்வளவு தூரத்தில் உள்ளதோ அதே தூரத்தில் மற்றொரு குவியம் எதிர்முனையில் இருந்து இருக்கும் இந்த கோடுகள் அனைத்தையும் வரையறுத்த பிறகு 1 2 3 4 மற்றும் 5 போன்ற புள்ளிகள் தெரிந்தால் வளைவரையின் ஒரு பாதியை நாம் காணலாம் 11' எவ்வளவு நீளம் இருந்தாலும் அதை பயன்படுத்தி குவிய புள்ளி F லிருந்து 11' என்ற கோட்டில் ஆர்க் வரைக அதேபோல் மற்றொரு பக்கமும் ஆர்க் வரைக இந்தப் புள்ளிகளுக்கு P1 மற்றும் P1' என்று பெயர் இடுக அதேபோல் இரண்டாவது கோட்டியிலும் இதுபோன்ற ஆர்க் வரைக அந்த புள்ளிகள் P2 மற்றும் P2' ஆகும் இதுபோன்ற புள்ளிகளின் எண்ணிக்கையானது நாம் எத்தனை செங்குத்துக் கோடுகள் வரைந்தோமோ அதனை பொருத்தது இது போன்று நாம் நிறைய புள்ளிகளை பெறலாம் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த புள்ளியிலிருந்து அந்த தூரத்தை அளந்து குவிய புள்ளியிலிருந்து ஆர்க் வரைய வேண்டும் அதேபோல் படத்தில் காட்டியுள்ளவாறு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து செங்குத்து தூரத்தை அளந்து ஆர்க் வரைந்து இதுபோன்ற புள்ளிகளை நாம் குறிக்கலாம் இப்பொழுது நாம் உபகரணங்கள் இல்லாமல் வெறும் கையால் அல்லது பிரெஞ்ச் கர்வ் பயன்படுத்தி வளைவரை வரையலாம் அனைத்து புள்ளிகளையும் வெறும் கையால் இணைக்கும் பொழுது நீள்வட்டம் போன்ற வளைவரை கிடைக்கிறது இது மீண்டும் V1 என்ற புள்ளிக்கு வருகிறது இவ்வாறாகவே நீள்வட்டத்தை நாம் வரைய வேண்டும் மேற்கண்ட படத்தில் நீள்வட்டத்தின் ஒரு பகுதியை நாம் உருவாக்கியுள்ளோம் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் இறுதியாக நீள்வட்டத்தை உருவாக்கலாம் அது எந்த நீள்வட்டமாக இருந்தாலும் குவியத்தில் இருந்து அதாவது இந்த கணக்கீட்டில் அதன் தூரம் 3 மற்றும் டைரக்ட்ரிக்ஸ்லிருந்து அதன் தூரம் 4 ஆகும் அதனால் இங்கு எசன்ட்ரிசிட்டி 34 ஆகும் ஒருவேளை e ன் மதிப்பு ஒன்றை விட குறைவாக இருந்தால் நமக்கு நீள்வட்டம் கிடைக்கும் மேற்கண்ட கணக்கில் நாம் 34 என்று பயன்படுத்தியுள்ளோம் சிலவேளைகளில் 12 என்று கூட நாம் பயன்படுத்தலாம் 12 என்ற விகிதம் இருக்கும் பொழுது நாம் அதை மூன்று பகுதிகளாக பிரிக்க வேண்டும் பிறகு இரண்டு பகுதிகளையும் 1 பகுதியையும் மேற்கண்ட கணக்கில் உள்ள வழிமுறையின் படி நீள் வட்டத்தை உருவாக்க வேண்டும் இவ்வாறாகவே ஒரு பொதுவான நீள் வட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் அடுத்த வகுப்பில் கான்செண்ட்ரிக் சர்க்கிள் முறையையும் அதன் பின் ஒப்லாங் முறை பற்றியும் பார்க்கலாம்